ஆப்டிகல் தகவல்தொடர்புகளில் MOOC க்கு வருக இன்று நாம் ஆப்டிகல் மாடுலேட்டர்களின் இயற்பியல் கட்டமைப்பைப் பற்றி பேசுவோம் இந்த தொகுதியில் தொகுதிக்கான திட்டம் என்னவென்றால் நாம் முதலில் அலை சமன்பாட்டை மறுபரிசீலனை செய்வோம் பின்னர் அலை பரவலைப் பற்றி பேசுவோம் பின்னர் ஒரு கட்ட மாடுலேட்டர் மற்றும் அலைவீச்சு மாடுலேட்டர் அல்லது அதற்கு சமமான தீவிரத்தன்மை மாடுலேட்டரின் இயற்பியல் அமைப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் ஆகவே ஒளி மின்காந்த அலை என்று நமக்குத் தெரிந்த ஒரு மின்காந்த அலையின் வளர்ச்சியைப் பார்ப்பதன் மூலம் ஆரம்பிக்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளி அலைகளின் பரவலை நிர்வகிக்கும் பரப்புதலையும் சமன்பாட்டையும் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் இதைச் செய்ய நாம் மின்காந்த அலைகளை சித்தரிப்பதால் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளைச் செயல்படுத்த வேண்டும் அல்லது மின்சார மற்றும் காந்தப்புலங்களைக் கொண்ட ஒரு மின்காந்த அலையாக ஒளியைக் காட்டுகிறோம் புலங்கள் சரி எனவே இந்த மின்சார மற்றும் காந்தப்புலங்கள் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் என அறியப்பட்ட சில சமன்பாடுகளை பூர்த்திசெய்கின்றன முதலில் நாம் மிகச் சுருக்கமாக மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை நினைவு கூர்வோம் அலை சமன்பாட்டைப் பெறுவது விமான அலைகள் என அழைக்கப்படும் இந்த அலை சமன்பாட்டின் சில மிக எளிய மற்றும் தீர்வுகளைக் கருத்தில் கொண்டு பின்னர் இந்த விமான அலை யோசனையைப் பயன்படுத்துகிறது ஒரு கட்ட மாடுலேட்டர் மற்றும் அலைவீச்சு மாடுலேட்டர் ஆப்டிகல் ஃபேஸ் மாடுலேட்டர் மற்றும் ஆப்டிகல் இன்டென்சிட்டி மாடுலேட்டருக்குள் அலை பரவலின் இயற்பியல் கட்டமைப்பைப் படிப்பதற்காக முதலில் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை எழுதுவோம் நீங்கள் நினைவில் வைத்திருப்பது போல அல்லது இளங்கலை பட்டப்படிப்பில் உள்ள எந்த உரை புத்தகத்தையும் நீங்கள் பார்க்கலாம் எலக்ட்ரோமெட்ரிக் உரை புத்தகம் இந்த 4 புல அளவுகளின் அடிப்படையில் நான்கு மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் உள்ளன என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் முதல் சமன்பாடு மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளுக்கு எந்த உத்தரவும் இல்லை எனவே நாங்கள் எழுதுவது வெறுமனே மாநாட்டின் மூலம் இல்லை அல்லது அது என்னுடையது தனிப்பட்ட விருப்பம் எனவே ஃபாரடேயின் சட்டம் என்று அழைக்கப்படுவது எங்களிடம் உள்ளது இது வேறுபட்ட வடிவத்தில் இது மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளின் மாறுபட்ட வடிவம் என்று அழைக்கப்படுகிறது எனவே உங்களிடம் V × E ∂ ∂B ∂t உள்ளது இது ∂ time காந்தப் பாய்வு அடர்த்தி திசையன் ́B இன் பகுதியளவு வழித்தோன்றலைக் குறிக்கிறது நேரம் சரியில்லை எனவே ́E என்பது மின்சார புலம் அல்லது சில நேரங்களில் மின்சார புலம் தீவிரம் என்று அழைக்கப்படுகிறது உங்களிடம் ́B உள்ள வோல்ட் மீட்டரில் உள்ள SI அலகுகளில் அளவிடப்படுகிறது இது காந்தப் பாய்வு அடர்த்தி திசையன் என அழைக்கப்படுகிறது இது wb m2 அல்லது டெஸ்லாவில் அளவிடப்படுகிறது பின்னர் உங்களுக்கு மேலும் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன ́H காந்தப்புலம் அல்லது சில நேரங்களில் காந்தப்புலம் என்று அழைக்கப்படுகிறது தீவிரம் மற்றும் இது SI அலகுகளில் A m இல் அளவிடப்படுகிறது இறுதியாக உங்களிடம் ஃப்ளக்ஸ் அடர்த்தி உள்ளது அது இப்போது மின்சார சரி இது சி மீ 2 இல் அளவிடப்படுகிறது எனவே இவை 4 புலம் அளவுகள் ஆகும் அவை ஒரு பொது நிலை திசையன் byr மற்றும் நேரம் வழங்கிய இரு இடங்களின் செயல்பாடுகளாகும் எனவே இவை அனைத்தும் விண்வெளியின் செயல்பாடுகள் மற்றும் நேரம் இந்த நிலை திசையன் orr சார்ந்தது கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு அமைப்பில் நீங்கள் தேர்ந்தெடுத்த அமைப்பை இது ஒருங்கிணைக்கிறது இது x y மற்றும் z ஆயத்தொகுப்புகளால் விவரிக்கப்படும் எந்த புள்ளிகளுக்கும் வழங்கப்படும் இந்த ஒருங்கிணைப்பு திசையன் orr தோற்றத்திலிருந்து சென்றது x x ஆல் x திசை மற்றும் x திசையில் கூறு y மற்றும் கூறு z உடன் சேர்ந்து வழங்கப்படுகிறது எனவே இவை புலம் அளவுகள் என அழைக்கப்படுகின்றன அவை நிலைக்கு மரியாதை மற்றும் வேறுபடுகின்றன இப்போது மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை நிறைவு செய்யுங்கள் எனவே இந்த சமன்பாட்டை ஃபாரடே சட்டம் என்று அழைக்கிறீர்கள் முதலில் ஃபாரடேயின் சட்டம் இந்த வடிவத்தில் இல்லை நாங்கள் எழுதுவது திசையன் வடிவத்தில் உள்ள சட்டம் சரி அடுத்து எங்களிடம் ஆம்பியர் மேக்ஸ்வெல் சட்டம் சரி ஆகவே இந்த சட்டத்தை வழங்கிய அசல் நபர் ஆம்பியர் தான் ஆனால் பின்னர் இந்த சட்டம் மேக்ஸ்வெல் தனது புகழ்பெற்ற இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை அறிமுகப்படுத்த மாற்றியமைக்கப்பட்டது எனவே இது உங்களுக்கு V × ́H ́J ́D t தருகிறது எங்கே ́J என்பது கடத்தல் மின்னோட்டம் ́D என்பது மின்சார பாய்வு அடர்த்தி எனவே இந்த மின்சார பாய்வு அடர்த்தியின் மாற்றத்தின் வீதமும் கடத்தல் மின்னோட்டமும் H இன் சுருட்டைக்கு சமமாக இருக்கும் உங்களிடம் இரண்டு வேறுபாடு சட்டங்கள் உள்ளன ஒரு சட்டம் வி ́B 0 மேலும் இது தொடர்பான ஒரு சட்டம் உள்ளது ChargeH v ρv என்பது தொகுதி சார்ஜ் அடர்த்தி இந்த வேறுபாடு சட்டங்கள் காஸின் விதி ஒன்று காந்தப்புலத்திற்கும் ஒரு மின்சார புலத்திற்கும் அழைக்கப்படுகிறது

நேரியல் ஒரேவிதமான மற்றும் ஐசோட்ரோபிக் கொண்ட ஒரு ஊடகத்தை நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த fieldD புலம் fieldE புலத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் ́́D ε0εr E இங்கு ε0 என்பது இலவச இடத்தின் அனுமதி 1 அல்லது 1 ஐ விட அதிகமாக இருந்தால் அது ஊடகத்தின் ஒப்பீட்டு அனுமதி என அழைக்கப்படுகிறது எனவே உங்களிடம் ஒப்பீட்டு அனுமதியுடன் ஒரு ஊடகம் இருந்தால் εr என்றால் ́D ε0εr E எனவே மின்சார புலம் என்றால் வரி தன்னிச்சையாக இந்த குறிப்பிட்ட திசையில் இயக்கப்படுகிறது பின்னர் fieldD புலமும் ஒரே மாதிரியாக இயக்கப்படும் அதன் வீச்சு பொதுவாக மிகவும் சிறியதாக இருக்கும் ஏனெனில் ε 0 என்பது மிகச் சிறிய எண் சரி இதேபோல் ́B என்பது இந்த உறவால் ́H காந்தப்புலத்துடன் தொடர்புடையது ́B μ0μr H B அங்கு μr நடுத்தரத்தின் ஒப்பீட்டு ஊடுருவல் என அழைக்கப்படுகிறது ́B மற்றும் ́H இரண்டும் ஒரே திசையைக் கொண்டிருப்பதை நீங்கள் மீண்டும் காணலாம் ஆனால் அவை வெவ்வேறு பெருக்கங்களைக் கொண்டிருக்கும் பல ஆப்டிகல் கூறுகள் போலவே ஊடகம் ஒரு ஐசோட்ரோபிக் என்றால் ́D மற்றும் ́E ஆகியவை ஒரு மேட்ரிக்ஸால் தொடர்புடையவை செவ்வக ஒருங்கிணைப்பு அமைப்பில் ́D திசையன் Dx Dy மற்றும் Dz இன் மூன்று கூறுகள் மின்சார புல திசையன் ́E ஐ விட ஒரு மேட்ரிக்ஸ் மூலம் வழங்கப்படுகின்றன எனவே உங்களிடம் εxx εxy εxz உள்ளது இந்த உறுப்புகளின் மீதமுள்ளவற்றை இங்கே நிரப்ப முடியும் என்று நம்புகிறேன் இது மற்றொரு 3 x 3 மேட்ரிக்ஸாக இருங்கள் இறுதியாக உங்களிடம் மின் புலம் கூறுகள் எக்ஸ் ஈ மற்றும் ஈஸ் உள்ளன ஐசோட்ரோபிக் ஊடகம் ஒரு ஐசோட்ரோபிக் ஊடகத்தின் மிகவும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வு என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் ஒரு ஐசோட்ரோபிக் ஊடகத்தில் இந்த கூறுகள் அனைத்தும் பொதுவாக பூஜ்ஜியமற்றவை அதாவது இந்த திசையில் ஒரு மின்சார புலம் இயக்கப்பட்டால் நான் தன்னிச்சையாக எடுத்துள்ள ஃப்ளக்ஸ் அடர்த்தி ́D இயக்கப்படும் இது சாத்தியமானாலும் அதை செங்குத்தாக மாற்றுவோம் அதை சற்று பொதுவானதாக வைத்திருப்போம் எனவே இந்த fieldD புலம் பொதுவாக மின்சார புலம் தொடர்பாக ஒரு கோணத்தில் இயக்கப்படுகிறது சரி எனவே இது ஒரு ஐசோட்ரோபிக் ஊடகம் என்று அழைக்கப்படும் ஒரு ஊடகத்திற்கு சாத்தியமான ஒன்று ஒரு அனிசோட்ரோபிக் ஊடகத்தில் ́D மற்றும் ́E ஆகியவை இந்த மேட்ரிக்ஸால் தொடர்புடையவை எனவே பல ஆப்டிகல் கூறுகள் படிகங்கள் போன்றவை இயற்கையில் ஒரு ஐசோட்ரோபிக் ஆகும் எவ்வாறாயினும் இந்த உறுப்புகள் அனைத்தும் உங்களுக்குத் தெரியாது இதுபோன்ற ஒரு ஊடகத்திற்கான புலங்கள் உண்மையில் இந்த மேட்ரிக்ஸை குறுக்காக மாற்ற முடியும் இந்த மேட்ரிக்ஸை குறுக்காக மாற்றுவது சரி எக்ஸ் ஒய் மற்றும் இசட் என அழைக்கப்படாத 3 புதிய அச்சுகளைக் கண்டுபிடிப்பதற்கு இவை எக்ஸ் ஒய் மற்றும் இசட் என ஒன்றல்ல இவை இரண்டு வெவ்வேறு அச்சு ஆகும் இவை படிக அச்சு என அழைக்கப்படுகின்றன இது உங்கள் குறிப்பு சட்டகம் சரி இது படிகத்திற்கு வெளியே xyz ஆயத்தொகைகளுக்கான குறிப்புச் சட்டமாகும் ஆனால் படிகத்திற்குள் படிக அச்சை சரியாக உருவாக்கும் மூன்று சிறப்பு திசைகள் உள்ளன மேலும் இந்த படிக அச்சு இந்த முழு அணியையும் குறுக்காக மாற்றியமைப்பதன் விளைவாகும் ε சரி எனவே நீங்கள் அணியை குறுக்காக செய்தால் நீங்கள் 3 அச்சு X Y Z ஐக் கண்டுபிடிப்பீர்கள் அதோடு fieldD புலம் மின்சார புலத்தின் அதே திசையில் இருக்கும் என்பதைக் காண்பீர்கள் எனவே இதை இன்னும் கொஞ்சம் குறிப்பிடுவோம் எனவே DX DY DZ என்பது X Y Z இல் உள்ள fieldD புலம் அல்லது படிகக் குறிப்புக் குறிப்பு இது ́D ε0 εXX 0 0 0 εYY 0 0 0 ZZ க்கு சமம் space0 என்பது இலவச இடத்தின் அனுமதி ஆகும் எனவே இங்கே fieldD புலம் மற்றும் fieldE புலம் ஒரே திசையில் இயக்கப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் ஆனால் இந்த அச்சு X Y Z பொதுவாக சட்டத்தின் xyz ஐ ஒருங்கிணைக்கிறது அது படிகத்திற்கு வெளியே உள்ளது சரி இருவருக்கும் இடையே ஒரு உறவு இருக்கிறது ஆனால் அந்த உறவு எங்களுக்கு மிகவும் முக்கியமல்ல இந்த கட்டத்தில் அலை எவ்வாறு உருவாகிறது மற்றும் அலை எவ்வாறு பரவுகிறது என்பதைப் பார்ப்பதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் சரி ஆனால் பல படிகங்கள் மற்றும் குறிப்பாக மாடுலேட்டர்களை உருவாக்க மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் ஒன்றை இது லித்தியம் நியோபேட் படிகம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது லித்தியம் நியோபேட் படிக பரவாயில்லை இது அடிப்படையில் அனிசோட்ரோபிக் ஆகும் அதாவது எனது மின்சார புலம் x திசையில் இயக்கப்பட்டால் அது வேறுபட்ட ஒளிவிலகல் குறியீட்டைக் காணும் மின்சார புலம் Y உடன் இயக்கப்பட்டால் அது வேறுபட்ட ஒளிவிலகல் குறியீட்டைக் காணும் இந்த லித்தியம் நியோபேட் ஒரு அனிசோட்ரோபிக் படிகமாகும் இந்த அனிசோட்ரோபிக் படிகத்திலிருந்து இன்னும் ஒரு சிறப்பு படிக உள்ளது இந்த εxx εyy க்கு சமமாக இருந்தால் ஆனால் இது εzz க்கு சமமாக இல்லை என்றால் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையால் விவரிக்கப்படும் அத்தகைய ஒரு ஊடகம் ஒற்றுமையற்ற பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது ஆகவே இது ஒரு ஒற்றுமையற்ற பொருள் அல்லது ஒற்றுமையற்ற படிக சரி என்று அழைக்கப்படுகிறது இது பொருள் பண்புகளைப் பற்றியது இந்த மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு ஒரு மின்காந்த அலை இருப்பதைக் குறிக்கிறது என்பதையும் அதை நிர்வகிக்கும் சமன்பாடு என்ன என்பதையும் இப்போது பார்ப்போம் அதைச் செய்ய ஒளியின் மூலமோ அல்லது மின்காந்த அலையின் மூலமோ அமைந்துள்ளது என்று வைத்துக் கொள்வோம் நாங்கள் பரிசீலிக்கும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது எனவே இது அமைந்துள்ளது என்று சொல்லலாம் முடிவிலி மற்றும் நீங்கள் இந்த பிராந்தியத்தில் புலங்கள் அல்லது அலைகளைத் தேடுகிறீர்கள் இது பிராந்தியத்திலிருந்து மிகவும் தொலைவில் உள்ளது அல்லது சரி என்று கருதுகிறது எனவே நீங்கள் இருக்கும் பகுதி அலைகளைத் தேடுகின்றன இந்த அலைகள் முதலில் உருவாக்கப்பட்ட பகுதியிலிருந்து வெகு தொலைவில் உள்ளன எனவே ஒரு ஆண்டெனாவுடன் ஒரு கடத்தும் ஆண்டெனாவை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் முடிவிலி சரி ஆன்டெனா மின்காந்த அலைகளை உருவாக்குவதால் இந்த மின்காந்த அலைகள் நடுத்தர வழியாக பரவுகின்றன மேலும் நீரோட்டங்கள் இல்லாத பகுதியை நீங்கள் கருத்தில் கொண்டிருப்பதால் இலவச நீரோட்டங்கள் இல்லை இந்த பிராந்தியத்தை நான் இலவச இடமாக கருதுகிறேன் அல்லது மின்கடத்தா ஊடகம் இங்கு நீரோட்டங்கள் இல்லை அல்லது எந்தவொரு கட்டணமும் இல்லை சில கட்டணங்களை யாரும் தெளிக்கவில்லை சரி நாங்கள் கருத்தில் கொண்ட எந்த பிராந்தியத்திலும் எந்தவிதமான கட்டணங்களும் தெளிக்கப்படவில்லை எனவே இந்த இரண்டு அளவுகளும் சமம் 0 ́J மற்றும் ́ρ இல் நாங்கள் ஆர்வம் கொண்டு அலை பரப்புதலின் எல்லா இடங்களிலும் 0 க்கு சமம் எனவே மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு V V ́H ∂ B t V D ¿0 மற்றும் V இந்த சமன்பாடுகள் மூல இலவச மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் என அழைக்கப்படுகின்றன ஏனெனில் ஆதாரங்கள் தற்போதைய மற்றும் இலவச தொகுதி கட்டண அடர்த்தி இரண்டும் 0 சரிக்கு சமம் இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த மின்சார புலத்தின் சுருட்டை எடுத்துக்கொள்கிறோம் V × V × E T V ́ B நான் ∂∂t மற்றும் சுருட்டை செயல்பாடுகளை பரிமாறிக்கொண்டேன் எனவே இதை நான் இந்த குறிப்பிட்ட பாணியில் எழுத முடியும் இந்த இடது புறம் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தைப் பயன்படுத்தி விரிவாக்க முடியும் ஒக்கே இந்த திசையன் அடையாளத்தை அல்லது இந்த விரிவாக்கத்தின் ஆதாரத்தை நான் உங்களுக்குக் காட்ட மாட்டேன் நீங்கள் முடியும் எந்தவொரு நல்ல இளங்கலை மின்காந்த உரை புத்தகங்களிலும் இதைக் கண்டுபிடி ஆனால் நான் உண்மையில் நடுத்தரத்துடன் பணிபுரிகிறேன் என்பதை உணர்கிறேன் இது காந்தமற்றது மற்றும் சிலரால் விவரிக்கப்பட்ட ́B மற்றும் ́H க்கு இடையில் ஒரு உறவைக் கொண்டுள்ளது என்ற அர்த்தத்தில் எளிது course நிச்சயமாக μ0 மற்றும் μr க்கு சமமாக இருக்கும் நான் இதை μ என அழைக்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் μ0 μr எழுத நான் விரும்பவில்லை எனவே μ ஒரு நிலையானதாக இருப்பதால் இந்த சுருட்டை செயல்பாட்டிலிருந்து வெளியே எடுக்க முடியும் உண்மையில் இந்த∂∂t காலத்திலிருந்து அதை எடுக்க முடியும் எனவே நமக்கு−μ ∂∂t கிடைக்கும் இங்கே எஞ்சியிருப்பது V× ́H ஆனால் V× ́Hஎன்றால் என்னவென்று எனக்குத் தெரியும் இது இந்த வெளிப்பாட்டால் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ́D மின்சாரத் துறையுடன் தொடர்புடையதாக இருக்கும்போது வலது புறம் மீண்டும் எளிமைப்படுத்தப்படலாம் இந்த குறிப்பிட்ட வழியில் ́D என்பது மின்சாரத் துறையுடன் தொடர்புடையது என்றால் எப்சிலன் ஒரு மாறிலியாக இருப்பதால் இந்த கட்டத்தில் நான் கருதுகிறேன் மற்றும் ஐசோட்ரோபிக் ஊடகம் சரி ஒரு ஐசோட்ரோபிக் ஊடகத்தைப் பொறுத்தவரை நேரியல் மற்றும் ஒரேவிதமான எப்சிலன் ஒரு நிலையானது எனவே இதை இந்த வழித்தோன்றலில் இருந்து வெளியேற்ற முடியும் எனவே இதை ε ́ ́Et என எழுதலாம் எனவே இப்போதே வலது புறம் இப்படித்தான் மாறும் V ́ ́H ஐ இதன் மூலம் மாற்றலாம் இந்த பகுதி வகைக்கெழுவிலிருந்து எப்சிலனை வெளியே இழுக்கவும் எனவே நீங்கள் με ∂2 ́E ∂t2 ஐப் பெறுவீர்கள் அந்த V ஐ நாம் பார்த்தோம் WaveD ¿0 ஏனெனில் அலை பரவலைப் பரிசீலிக்கும் பிராந்தியத்தில் இலவச கட்டணங்கள் எதுவும் இல்லை ஆனால் ́D என்பது மின்சாரத் துறையுடன் தொடர்புடையது எனவே இது V ஐ வழங்குகிறது V ε ́E¿0 இந்த சமன்பாட்டிலிருந்து ε இழுத்தல் எனக்கு V ́E ¿0 தருகிறது எனவே இந்த நிலையை நீங்கள் இதற்கு மாற்றினால் இந்த முழு விஷயமும் gradient of δஇன் சாய்வு போய்விடும் -sign விலகிச் செல்கிறது மற்றும் -sign போய்விடும் உங்களுக்கு கிடைப்பது இந்த சமன்பாடு அலை சமன்பாடு ∇2Ē με ∂2 ́E ∂t2 என அழைக்கப்படுகிறது அந்த vp ஐ 1 √με என அழைப்பதன் மூலம் அலைகளின் கட்ட வேகத்தை நீங்கள் மேலும் அறிமுகப்படுத்தலாம் எனவே தெளிவாக 1√με உங்களுக்கு 1 vp2 தரும் அங்கு vp என்பது அலைகளின் கட்ட வேகம் என அழைக்கப்படுகிறது எனவே இது 1 vp2 ∂2 ́E 2t2 க்கு சமம் ஒரு பொதுவான மின்சாரத் துறையுடன் பணிபுரிவதற்குப் பதிலாக இந்த இடது புறம் உண்மையில் திசையன் லாப்லாசியன் ஆகும் அதாவது இந்த ∇2Ex E2Ey E2Ez திசையன் லேப்லாசியன் உங்களிடம் உள்ள மூன்று கூறுகளுக்கு எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட வேண்டும் மேலும் நீங்கள் இந்த ∇2 ஐப் பயன்படுத்தும்போது இந்த ∇2 ஒவ்வொன்றும் உண்மையில் ∂2 ∂x2 ∂2 ∂ y2 ∂2 ∂z2 ஆகும் எனவே இந்த ஆபரேட்டர் Ex க்கு விண்ணப்பிக்கப்பட வேண்டும் E க்கு விண்ணப்பிக்கப்பட வேண்டும் மற்றும் Ez க்கு விண்ணப்பிக்க வேண்டும் நீங்கள் செய்யும் போது உண்மையில் மூன்று தனி துணை அலை சமன்பாடுகளை உருவாக்குகிறது Ex க்கு ஒரு அலை சமன்பாடு Ey க்கு ஒன்று Ez க்கு ஒன்று ஏனெனில் வலது புறமும் அதே வழியில் பிரிக்கப்படலாம் உங்களிடம் 1 vp2 ∂t∂2 2 y உள்ளது அதனால் மூன்று தனித்தனி x இந்த 1 vp2 ∂t∂2 2 ஐ நீங்கள் எடுக்கும் ஒவ்வொன்றிற்கும் மின்சார புலத்திற்கான y z கூறுகள் சரி எனவே நீங்கள் அடிப்படையில் பெறுவது V2Ex v 1p ∂∂t2E2 x எனவே இப்போது உங்களிடம் உள்ளது இதேபோல் நீங்கள் Ey க்கு ஒரு சமன்பாட்டையும் Ez க்கு ஒரு சமன்பாட்டையும் எழுதலாம் பொதுவாக இந்த சமன்பாடு Ex என்பது x y z மற்றும் நேரத்தின் செயல்பாடாக இருக்க வேண்டும் என்பதைக் குறிக்கிறது இருப்பினும் சீரான விமான அலைகள் என்று அழைக்கப்படும் அந்த அலைகளை நாங்கள் கருத்தில் கொள்வோம் சரி இந்த சீரான விமான அலைகளில் நம்மிடம் என்ன இருக்கிறது எனவே இது ஒரே மாதிரியான வெற்று அலைகள் என்று எழுதப்பட வேண்டும் நம்மிடம் இருப்பது அலை z உடன் பரப்புகிறது அல்லது அது z உடன் பிரச்சாரம் செய்யலாம் ஆனால் நாம் அலை பரப்புதல் z திசையில் ஒட்டிக்கொள்வோம் அலை z திசையில் பரவுகிறது இது ejωt என மாறுபடும் அல்லது அது காஸ் ωt என மாறுபடும் சரி இது ஒரு சைனூசாய்டல் மாறுபடும் அலை இது வீச்சு நேரத்தைப் பொறுத்து சைனூசாய்டல் மாறுபடுகிறது சரி எனவே இந்த நிபந்தனைகளை நான் கருதினால் இந்த சமன்பாட்டை மேலும் எளிமைப்படுத்தலாம் ஏனெனில் இந்த ஆபரேட்டர் ∂2 ∂t2 -ω2 ஆக மாறுகிறது ஏனெனில் ∂∂t jω எனவே நீங்கள் δ δt ஐ பெருக்கினால் அல்லது ∂2எடுத்துக் கொண்டால் ∂t2 jω 2 அதாவது -ω2 நான் இதை இந்த வெளிப்பாட்டில் வைக்க முடியும் மேலும் இந்த மின்சார புலம் x இலிருந்து சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்றும் கோருகிறேன் இது y இலிருந்து சுயாதீனமாக இருக்கலாம் சரி எனவே அலை z உடன் பரப்புவதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது அதிர்வெண்ணில் இது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணைக் ω கொண்டுள்ளது பின்னர் அது z மற்றும் நேரம் t இன் செயல்பாடாக இருக்கும் சரி அலை z உடன் பரவுகிறது எனவே நீங்கள் z அச்சுடன் செல்லும்போது அதன் வீச்சு மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி இதையெல்லாம் மாற்றியமைத்தல் சமன்பாட்டை மேலும் எளிமைப்படுத்தலாம் உங்களிடம் ∂2E x ∂z2 k 2Ex 0 இருக்கும் அங்கு k2 ω2 vp2 மற்றும் இந்த k பரவல் மாறிலி என அழைக்கப்படுகிறது எனவே இந்த k என்பது பரவல் மாறிலி அல்லது சில நேரங்களில் அலை என அழைக்கப்படுகிறது எண்ணும் சரி k2 ω2 vp2 நான் இந்த வார்த்தையை இடது புறத்தில் இழுத்து இதை k2 என்று அழைத்தேன் இது ஒரு எளிய இரண்டாவது வரிசை வேறுபாடு சமன்பாடு நினைவில் கொள்ளுங்கள் பிரச்சாரம் செய்யும் ஒரு அலை எங்களுக்கு வேண்டும் எனவே இந்த Ex Eo e jkz க்கான தீர்வு இதனால் மொத்த மின்சார புலம் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது Ex z t Eoej -t -kz நினைவில் கொள்க நான் இதை சிக்கலான வடிவத்தில் எழுதுகிறேன் ஆனால் உண்மையான வடிவத்தில் இந்த சமன்பாடு Eocosωt - kzதவிர வேறில்லை இது z அச்சில் பரப்புகின்ற சமன்பாடு இது ஒரு அதிர்வெண் ω ஐக் கொண்டுள்ளது இது ஒரு அலைவீச்சு Eoகொண்டுள்ளது உண்மையில் புல வெளியீட்டிற்கான வெளிப்பாட்டை அல்லது லேசர் டையோடில் இருந்து ஒளி வெளியீட்டை நாங்கள் எழுதியபோது இதைப் போலவே நாங்கள் எழுதினோம் சரி அதனால் நாங்கள் சொன்னோம் sePse j ωst அலை என்று நாங்கள் குறிப்பிடவில்லை ஒரு குறிப்பிட்ட அச்சில் பரப்புகிறது அப்போது அது முக்கியமல்ல ஆனால் இது நாம் கருதும் இந்த வழியில் சரியாக சமமாக இருப்பதை இங்கே காணலாம் இதுவரை நாங்கள் சீரான விமான அலை என்ற கருத்தை பயன்படுத்தினோம் ஆனால் அது ஒரே சீரான விமான அலை என்று நாங்கள் உங்களிடம் சொல்லவில்லை ஏன் அந்த சீருடை ஏனெனில் நீங்கள் ஒரு நிலையான விமானம் z ஐப் பார்த்தால் z 0 விமானத்தைப் பார்த்தால் சரி எனவே இந்த z 0 விமானத்தில் மின்சார புலத்தின் திசை என்ன என்பதைப் பார்த்தால் சரி மின்சார புலம் x அச்சுடன் கீழிருந்து மேல் நோக்கி இயக்கப்படும் இது செங்குத்தாக மேல் அம்புகள் x அச்சுக்கு திசைகள் நீங்கள் x அச்சுடன் எங்கு சென்றாலும் அதை நீங்கள் காண்பீர்கள் மின்சார புல திசையன்கள் எப்போதும் x அச்சுடன் இயக்கப்படுகின்றன அதன் வீச்சு z 0 இல் ஈஓ சரி போன்றது at z வேறு விமானம் z ஒரு விமானம் அலைவீச்சு சிறியதாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு சொல் kz இருக்கும் எனவே இதன் மொத்த கட்டம் வீச்சு சிறியதாக இருக்கலாம் ஆனால் அது சீராக இருக்கும் அலைவீச்சு சிறியது ஆனால் இந்த வீச்சு நிலையானது மற்றும் அது எப்போதும் x அச்சுடன் இயக்கப்படுகிறது எனவே இது இங்கே x அச்சு ஆகும் காந்தப்புலத்திற்கான தொடர்புடைய வெளிப்பாடு என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் காந்தப்புலம் Y ஐ இயக்க வேண்டும் என்பதைக் காண்பீர்கள் இதனால் அலை நீண்ட z அச்சைப் பரப்புகிறது இதனுடன் தொடர்புடையது காந்தப்புலம் Y இயக்கியிருக்க வேண்டும் நான் அதை வரையப் போவதில்லை ஆனால் உங்களால் முடியும் நான் அதாவது நான் அதைப் பெறப் போவதில்லை நீங்களே அதைப் பெறலாம் மற்றும் நீங்கள் சதி செய்தால் காந்தப்புலக் கோடுகள் என்னவாக இருக்கும் காந்தப்புலக் கோடுகளும் நிலையானதாக இருக்கும் மேலும் அவை y அச்சில் சரி செய்யப்படும் அவை y அச்சில் இயக்கப்படும் இங்கு மீண்டும் நீங்கள் x அல்லது y திசையில் செல்லலாம் கொடுக்கப்பட்ட நிலையான z விமானத்திற்கு வீச்சு மாறாது அறிவு வீச்சு மாறாது அதனால்தான் இது ஒரு சீரான விமான அலை என அழைக்கப்படுகிறது சரி இதை ஏன் விமான அலை என்று அழைக்கிறார்கள் ஏனெனில் இந்த வெளிப்பாட்டைப் பார்த்தால் இந்த ω t kz நான் இதை ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு அனுப்பினால் this இது எப்படி இருக்கும் என்று கேட்டால் நிலையான Ф மதிப்புகளுக்கான விமானம் என்ன நிலையான Ф மதிப்புகளுக்கான விமானம் அல்லது z இன் விமானம் சரியானது நான் இதைச் சொன்னால் கட்டம் 0 எந்த விமானத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் t 0 ஐ வைத்து ஒரு நேரத்தை எவ்வாறு பார்ப்பீர்கள் பின்னர் கட்டம் 0 க்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் எனவே ஒரு தீர்வு z 0 சரியானது நீங்கள் பெறும் ஒரு விமானம் z 0 சரியானதாக இருக்கும் 0 இந்த காஸ் செயல்பாட்டின் வாதம் cos kz ஆக இருக்கும் என்று நான் கேட்டால் நிலையான கட்ட புள்ளிகளைக் கேட்கிறேன் நான் Ф 0 என்பது நிலையான கட்ட புள்ளி என்று சொன்னால் நீங்கள் பெறும் ஒரு திட்டம் z 0 விமானம் சரியாக இருக்கும் எனவே இந்த விமானம் இந்த விமானத்தில் கட்டம் நிலையானதாக இருக்கும் இது மற்ற திட்டமாக இருக்கும் உண்மையில் இந்த விமானம் இந்த உரிமையைப் போலவே செல்லும் எனவே இது ஒட்டுமொத்த திட்டமாகும் இதற்கு ஒரு சிறந்த படத்தை எழுத முயற்சி செய்யலாம் இது உங்கள் xy மற்றும் z அச்சு ஆகும் எனவே நாங்கள் தேடிக்கொண்டிருந்த நிலையான திட்டம் இந்த z 0 திட்டமாகும் எனவே இந்த அலைக்கான இந்த விமானத்தில் கட்டம் 0 க்கு சமமாக இருக்கும் இது எங்களிடம் இல்லை என்ற ஒரே திட்டம் உங்களிடம் இல்லை z இல் திட்டமிடவும் வாதம் 2π வலதுபுறம் செல்லும்போது இது மீண்டும் 0 க்கு செல்லும் எனவே z 2π k வலதுபுறத்தில் z 0 இல் z 2π k இன் கீழ் z 0 இல் உங்களுக்கு நிலையான கட்டம் இருக்கும் இதைப் பார்த்தால் இது உண்மையில் முழு திட்டமும் செவ்வக வடிவத்தில் உள்ளது இந்த வலதுபுறத்தில் வளைவு இல்லை விமானம் அல்லது நிலையான கட்டத்தின் புள்ளிகள் ஒரு செவ்வகத்தை உருவாக்கும் அல்லது அவை இந்த குறிப்பிட்ட வழக்கில் ஒரு திட்டத்தை உருவாக்கும் எனவே இது ஒரு சீரான விமான அலை என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இது ஒரு அலை என்பதால் அது z அச்சில் முன்னேறி வருகிறது இரண்டு நிலையான கட்ட விமானங்களுக்கிடையேயான தூரம் அலைகளின் அலைநீளம் என்று அழைக்கப்படுகிறது எனவே அலைநீளம் 2л k rk 2л than தவிர வேறில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது ஒரு குறிப்பிட்ட திசையில் பிரச்சாரம் செய்யும் ஒரு அலை பற்றியது இந்த குறிப்பிட்ட தொகுதியை முடிக்க அலை x திசையில் பரப்புகிறது என்றால் அது x துருவப்படுத்தப்பட்ட அலை என அழைக்கப்படுகிறது அலை y உடன் பரப்புகிறது என்றால் அது y துருவப்படுத்தப்பட்ட அலை என அழைக்கப்படுகிறது பொதுவாக நீங்கள் x கூறு மற்றும் y கூறு இரண்டையும் கொண்டிருக்க முடியும் 0 க்கு சமமாக இருக்காது பின்னர் மின்சார புலம் E இரண்டு மின்சார புலங்களின் கூட்டுத்தொகையாக இருக்கும் ஒன்று x இயக்கியது அதாவது x துருவப்படுத்தப்பட்ட அலை ஒன்று துருவப்படுத்தப்பட்ட அலைகளாக இருக்கும் இந்த அலைகள் ஒவ்வொன்றும் இதை Em Eom ej ωt kz என்று அழைப்போம் இந்த அலைகள் ஒரே திசையில் பரவுகின்றன அவை வெவ்வேறு கட்டங்களைக் கொண்டிருக்கலாம் φm இங்கு m x மற்றும் y க்கு சமம் அதாவது ExEox ej ωt kzφx Eoy ejωt kzφy அலைவீச்சு Eox மற்றும் Eoy மற்றும் கட்டம் φx மற்றும் φy அல்லது அதே கட்ட வேறுபாட்டைப் பொறுத்து φy φx இதை நீங்கள் call என அழைக்கிறீர்கள் உங்களுக்கு வெவ்வேறு துருவமுனைப்புகள் இருக்கும் ஈயோ ஈயாக்ஸின் விகிதம் டானால் வழங்கப்படுகிறது எனவே tan χ Eoy Eox மற்றும் δ φy φx ஆகியவற்றால் விவரிக்கப்படுகிறது பின்னர் டான் χ 1 அதாவது Eoy Eox எனக் கூறினால் x மற்றும் y துருவப்படுத்தப்பட்ட அலைகளின் பெருக்கங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் л 2 அல்லது δ л 2 உங்களுக்கு சரியான வட்ட துருவப்படுத்தப்பட்ட அலை கிடைக்கும் புள்ளியுடன் கூடிய இந்த புள்ளி வட்டங்கள் வலது வட்ட துருவப்படுத்தப்பட்ட அலைகள் மற்றும் இந்த δ л 2 இடது வட்ட துருவப்படுத்தப்பட்ட அலை துருவப்படுத்தல் எந்த திசையில் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் அதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு நிலையான விமானத்திற்கு z 0 விமானம் என்று சொல்லலாம் காலத்தின் அடிப்படையில் மின்சார புலம் திசையன் மின்சார புலம் திசையன் முனை எவ்வாறு மாறுகிறது என்பதைப் பார்த்தால் அது இடது வட்டமாக துருவமுனைக்கப்பட்ட அலைக்கு மாறும் இது இப்படி மாறும் வலது வட்ட துருவமுனைக்கப்பட்ட அலை இந்த முறையில் மாறும் பெருக்கங்கள் சமமாக இருக்கும் ஒன்று கடிகார திசையில் இருக்கும் மற்றொன்று கடிகார திசையில் இருக்கும் மன்னிக்கவும் நான் எந்த விதத்தில் ஒத்துப்போகிறேன் என்பதை மறந்துவிட்டேன் இது பெரும்பாலும் மாநாட்டின் விஷயம் எனவே நான் நினைவில் கொள்ளும் வழி என்னவென்றால் நான் உங்கள் வலது புறத்தை எடுத்து அதை சுட்டிக்காட்டினால் பரப்புதல் திசை எனவே இது பரப்புதலின் திசையாகும் நீங்கள் x முதல் y வரை கடிகார திசையில் சுருண்டுகொண்டிருந்தால் இது வலது கை வட்டமாக துருவமுனைக்கப்பட்ட அலை மற்றும் நீங்கள் இடது கை கட்டைவிரலை எடுத்துக் கொண்டால் மற்றும் கட்டைவிரல் பரப்புதலின் திசையை சுட்டிக்காட்டினால் நீங்கள் சுருண்டுவிடுவீர்கள் y முதல் x வரை இது இடது வட்ட துருவமுனைக்கப்பட்ட அலைக்கு ஒத்திருக்கும்